இன்று மதியம் நாம் வடிவமைப்பைப் பற்றிய விரிவுரையைத் தொடர்கிறோம் மேலும் வலுவூட்டப்படாத கட்டுமானதிற்கான அனுமதிக்கப்பட்ட அழுத்த அணுகுமுறையைக் கையாளும் குறியீட்டைப் பொறுத்து வடிவமைப்பை நாம் ஆய்வு செய்கிறோம் அதனால்தான் நாம் பார்க்கத் தொடங்கினோம் நில அதிர்வுக் குறியீடு IS 1893 பகுதி 1 ஐ இணைக்கும் ஒட்டுமொத்த கட்டமைப்பு வடிவமைப்பு கட்டமைப்பின் அடிப்படையில் கடந்த வகுப்பில் நாம் ஆய்வு செய்ததைச் சுருக்கமாக பூகம்பத்தை எதிர்க்கும் கட்டுமானங்களுக்கான நடைமுறைக் குறியீடு IS 4326 இது பிரிவுகளைக் கொண்ட தேசிய கட்டிடக் குறியீடு வலுவூட்டப்படாத கட்டுமானங்களின் கட்டமைப்பு வடிவமைப்பு மற்றும் வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் பற்றிய புதிய பகுதி ஆகியவற்றைக் கையாள்கிறது கட்டிடங்களின் முக்கியத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டும் நீங்கள் கட்டமைப்புகளை வடிவமைக்கும் நில அதிர்வு மண்டலத்தின் அடிப்படையிலும் கடந்த வகுப்பில் இதைப் பார்த்தோம் நாம் அவற்றை B C D மற்றும் E வகைகளாக வகைப்படுத்துகிறோம் முக்கியக் காரணி 1 5 முக்கியக் காரணி கொண்ட மண்டலம் 2 கட்டிடத்திற்கு நம்மை இட்டுச் செல்லும் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் மேலும் ஒவ்வொரு பிரிவின் கீழும் உள்ள விவரங்களை சரியான நேரத்தில் ஆய்வு செய்வோம் ஆனால் புள்ளி B C D மற்றும் E என்பது குறிப்பிட்ட பரிந்துரைக்கப்பட்ட தலையீடுகள் நில அதிர்வு எதிர்ப்பை உறுதி செய்வதற்கான வடிவமைப்பு தலையீடுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் மேலும் இது பூகம்ப சுமையிலிருந்து வேறுபட்டது கட்டமைப்பு எந்த மண்டலத்தில் அமர்ந்திருக்கிறது மற்றும் அதற்கு என்ன முக்கியத்துவம் உள்ளது என்பதை அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் வரையறுக்கலாம் கடந்த வகுப்பில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்வியின் அடிப்படையில் வடிவமைப்பு பக்கத்தில் ஒன்றின் இந்த விளைவு என்ன என்பதைப் பார்ப்பது அறிவுறுத்தலாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் பக்கவாட்டு நில அதிர்வு குணகத்தின் அடிப்படையில் நாம் வெட்டு விசை என்று மதிப்பிடுகிறோம் IS 4326 இன் படி தேவைப்படும் விவரங்களுக்கு எதிராக கட்டமைப்பின் தேவை இருக்கும் எனவே நான் ஒரு பயன்பாட்டை எடுத்தேன் வடிவமைப்பு நில அதிர்வு குணகங்களைப் பொருத்தவரை மதிப்பிடப்பட்ட கட்டிட வகையின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட தேவையின் பயன்பாட்டை இந்த ஸ்லைடில் பார்க்கிறேன் எனவே நாம் மதிப்பிடக்கூடிய நில அதிர்வு குணகங்களின் உண்மையான மதிப்புகளின் அடிப்படையில் மேலே உள்ள அட்டவணையை நான் பிரதிபலிக்கிறேன் எனவே நான் இங்கே கதைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வேறுபடுத்துகிறேன் அது முக்கியமானது ஏனென்றால் கட்டிடங்கள் B C D மற்றும் E என வகைப்படுத்தப்படும் போது IS 4326 குறியீடு 1 2 மாடி கட்டமைப்புகள் அல்லது 3 அல்லது 4 அடுக்கு கட்டமைப்புகள் வேறுபாட்டையும் கொண்டு வர வேண்டும் எனவே 1 முதல் 3 மாடிகள் 1 2 அல்லது 3 அடுக்குகள் கொண்ட B வகை கட்டிடத்திற்கு மதிப்பிடப்பட்ட IS 1893 இல் இருந்து வடிவமைப்பு நில அதிர்வு குணகம் A h ஐ ஆய்வு செய்கிறேன் மற்றும் C D அல்லது E வகை கட்டிடங்கள் 1 அல்லது 2 அந்த வகை C D மற்றும் E வகையைச் சேர்ந்தவை எனவே வடிவமைப்பு நில அதிர்வு குணகம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளபடி மதிப்பிடப்பட்டுள்ளது கட்டமைப்பு எந்த மண்டலத்தில் இருந்து வருகிறது என்பது உங்களிடம் மண்டல காரணி உள்ளது எனவே ஸ்பெக்ட்ரல் விகிதத்தால் பெருக்கப்படும் நிலநடுக்கத்திற்கு Z2 பயன்படுத்தப்படுகிறது மற்றும் நான் இங்கே ஸ்பெக்ட்ரல் விகிதத்தின் அதிகபட்ச மதிப்பை எடுத்துக்கொள்கிறோம் என்று கருதுகிறேன் 2 5 நேற்று RI பற்றி பேசிய மறுமொழி குறைப்பு காரணியால் வகுக்கப்படுகிறது அங்கு நீங்கள் வடிவமைக்கும் கட்டமைப்பின் முக்கிய காரணி I ஆகும் எனவே Ah இந்த முறையில் மதிப்பிடப்பட்டால் இந்த குறிப்பிட்ட வகைப்படுத்தலுக்கு நீங்கள் வடிவமைப்பிற்கு வெட்டு விசையைப் பயன்படுத்த வேண்டும் மேலும் வடிவமைப்பிற்கான வெட்டு விசை வெவ்வேறு R காரணிகளின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது மேலும் இது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று அதாவது மண்டலம் 2 இன் முக்கியத்துவம் காரணி 1 இல் அமர்ந்து அத்தகைய கட்டிடத்தை நான் மதிப்பிடுகிறேன் என்றால் இது வகை B கட்டிடம் 1 ஆக மாறும் 3 அடுக்கு வகை B கட்டிடம் ஒவ்வொரு வகைக்கும் நில அதிர்வு குணகம் மற்றும் பலவற்றை மதிப்பிடுகிறேன் எவ்வாறாயினும் பூகம்பத்தின் தேவைகள் பூகம்பத்தை எதிர்க்கும் விவரம் தேவைகள் கிடைமட்ட நில அதிர்வு பட்டைகளுடன் நிறுத்தப்படும் வகை B கட்டிடம் அல்லது C வகை கட்டிடத்தை நாம் பார்க்கிறோம் கிடைமட்ட நில அதிர்வு பட்டையுடன் கூடிய வலுவூட்டப்படாத கட்டுமான கட்டிடங்களைப் பற்றி நாம் பேசுவதால் இந்த வழக்கில் பயன்படுத்தப்பட வேண்டிய R காரணி 2 இன் R காரணியாகும் இருப்பினும் D வகை கட்டிடம் அல்லது E வகை கட்டிடத்தை நோக்கி நகரும்போது அவை அறிமுகப்படுத்தப்படுகின்றன செங்குத்து வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கூறுகள் மற்றும் கிடைமட்ட நில அதிர்வு பட்டைகள் அதாவது இப்போது இந்த மதிப்புகளுக்கான பக்கவாட்டு நில அதிர்வு குணகத்தின் மதிப்பீட்டிற்கு நாம் உண்மையில் 2 5 இன் R காரணியைப் பயன்படுத்துவோம் எனவே இவை இரண்டும் C வகை கட்டிடங்கள் இவை இரண்டும் D வகை கட்டிடங்கள் இவை இரண்டும் E வகை கட்டிடங்கள் வடிவமைப்பு நில அதிர்வு குணகத்தின் மதிப்புகள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று அட்டவணையே காட்டுகிறது இங்கே அது அவ்வாறே இருக்கும் இருப்பினும் இந்த இரண்டிலும் அதன் எண்கள் சற்று வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் நோக்கம் என்னவென்றால் ஒருபுறம் வடிவமைப்பு சக்திகள் R காரணியின் சரியான பயன்பாட்டின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்ட கட்டிட வகையின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது மறுபுறம் IS 4326 இன் அடிப்படையில் வர வேண்டிய நில அதிர்வு எதிர்ப்பு அம்சங்களின் பரிந்துரைக்கப்பட்ட தேவைகள் உங்களிடம் உள்ளன எனவே நீங்கள் அத்தகைய கட்டமைப்பை வடிவமைத்து 4326 இன் படி பூகம்பத்தை எதிர்க்கும் அம்சங்களை செயல்படுத்துவதால் அதை கவனமாக ஆய்வு செய்வது அவசியம் அதே கணக்கீடுகள் இப்போது 4 அடுக்கு B வகை கட்டிடத்திற்கும் 3 அல்லது 4 அடுக்குகள் கொண்ட C மற்றும் D வகை கட்டிடத்திற்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது E வகை கட்டிடத்திற்கு ஒரு கட்டிடம் E பிரிவில் இருந்தால் அது ஒரு மண்டலம் 5 கட்டமைப்பின் முக்கியத்துவ காரணி 1 அல்லது மண்டலம் 5 அமைப்பு முக்கியத்துவம் காரணி 1 5 அல்லது மண்டலம் 4 முக்கியத்துவம் காரணி 1 5 ஆகும் E வகை கட்டிடங்கள் பொதுவாக 3 மாடி கட்டமைப்பில் நிறுத்த வேண்டும் எனவே E பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச மாடிகள் 3 மாடிகள் நீங்கள் D பிரிவில் இருந்தால் நான்கு மாடிகள் வரை செல்லலாம் எனவே நீங்கள் இந்த வகையான நிலையைப் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் நான்கு மாடி B வகை கட்டிடம் அல்லது 3 அடுக்கு C மற்றும் D வகை மற்றும் 3 அடுக்கு கட்டிடம் ஆகியவற்றைப் பார்க்கிறீர்கள் என்றால் அதே அனுமானங்களைப் பயன்படுத்தி நீங்கள் எதை மதிப்பிடுகிறீர்கள் உண்மையில் நடக்கும் இந்த இரண்டு வகைகளுக்கு மட்டுமே B மற்றும் C நீங்கள் R காரணி 2 ஐப் பயன்படுத்துவீர்கள் மீதமுள்ள கணக்கீடுகளுக்கு நீங்கள் 2 5 இன் R காரணியைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இது B C D E வகைகளைப் பொருத்தவரையில் வரும் குறிப்பிட்ட அம்சங்களின் அடிப்படையில் நீங்கள் கவனமாக ஆராய வேண்டிய ஒன்று மற்றும் வடிவமைப்பு நில அதிர்வுக் குணகத்தை மதிப்பிடுவதற்கு R காரணிகளைப் பயன்படுத்த வேண்டும் எனவே கட்டமைப்பு வடிவமைப்பு கட்டமைப்பைப் பொறுத்த வரையில் நேற்று நான் பேசத் தொடங்கிய இந்த மூன்று குறியீடுகளுக்கு இடையே நிலைத்தன்மை இருக்கும் வகையில் நீங்கள் சிறிது நேரம் செலவிட வேண்டிய ஒரு அம்சம் இது எனவே அதனுடன் அடுத்த இரண்டு விரிவுரைகளில் 1905 இன் கட்டமைப்புப் பொருளாக வலுவூட்டப்படாத கட்டுமானதிற்கான வடிவமைப்புத் தரநிலை என்ன என்பது பற்றிய விரிவான தகவல்களை உங்களுக்கு வழங்க உத்தேசித்துள்ளேன் நிச்சயமாக உங்களிடம் குறியீடு உள்ளது மற்றும் உங்களிடம் ஆய்வு கையேடு உள்ளது நான் முன்பே குறிப்பிட்டது போல இரண்டையும் முழுமையாகப் படித்தால் இந்தக் குறியீடு உருவாக்கும் பல அறிவுரையைப் பற்றிய ஒட்டுமொத்த யோசனை உங்களுக்குத் தரும் நான் அடுத்த இரண்டு விரிவுரைகளில் வடிவமைப்பின் அடிப்படையை உருவாக்கும் முக்கிய அம்சங்களை மட்டுமே குறிப்பிடுவேன் எனவே கட்டுமானங்களைப் பொறுத்த வரையில் பக்கவாட்டு எதிர்ப்பானது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதைப் பற்றி நாம் பேசினோம் மேலும் வலுவூட்டப்படாத கட்டுமானதிற்கான குறியீட்டை ஒரு கட்டமைப்புப் பொருளாக நான் இணைத்ததன் நோக்கம் 4326 பரிந்துரைகள் மற்றும் 1893 வடிவமைப்பு நில அதிர்வு உள்ளீடு தேவைகள் ஆகும் இருப்பினும் 1905 ஐப் பொருத்தவரை நில அதிர்வு வடிவமைப்பைப் பற்றி வெளிப்படையாகப் பேசவில்லை குறியீடு நில அதிர்வு வடிவமைப்பைப் பற்றி வெளிப்படையாகப் பேசவில்லை இருப்பினும் பக்கவாட்டு எதிர்ப்பு என்பது கட்டமைப்பில் குறைந்தபட்ச அளவு பக்கவாட்டு எதிர்ப்பை எவ்வாறு அடைவது என்பது வரை போதுமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே IS 1905 குறியீடு சுமை தாங்கும் சுவர்கள் மற்றும் சுமை தாங்காத சுவர்கள் இரண்டையும் கையாளுகிறது மற்றும் வேலை அழுத்த அணுகுமுறையைப் பயன்படுத்துகிறது இந்த வேலை அழுத்த அணுகுமுறை வலுவூட்டப்பட்ட கட்டுமான விதிகள் மற்றும் 2016 இன் தேசிய கட்டிடக் குறியீட்டில் உள்ள பிரிவுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவே இந்தியத் தரத்தைப் பொறுத்த வரையில் கட்டுமான வடிவமைப்பிற்கான அணுகுமுறையில் ஒரு நிலைத்தன்மை உள்ளது நாம் அனுமதிக்கக்கூடிய அழுத்த அணுகுமுறையை வடிவமைப்பிற்கான வேலை அழுத்த அணுகுமுறையை தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் குறியீடு 1905 அனைத்து வகையான கட்டுமான அலகுகளையும் கையாள்கிறது நீங்கள் வெற்று கான்கிரீட் தொகுதிகளைப் பயன்படுத்தினால் திடமான கட்டுமான அலகுகள் துளையிடப்பட்ட செங்கற்கள் அல்லது வெற்று செங்கற்களுக்கு கூட செல்லுபடியாகும் மீண்டும் பொருட்களின் அடிப்படையில் எரிந்த களிமண் செங்கற்கள் முதல் கல் கான்கிரீட் தொகுதிகள் வரை நீங்கள் பார்க்கும் அனைத்து நவீன தொகுதிகளுக்கும் இது பொருந்தும் எனவே இந்த பொருளின் எந்த வகையின் கட்டமைப்பு வடிவமைப்பும் குறியீடு 1905 சரியால் நிர்வகிக்கப்படுகிறது பக்கவாட்டு சுமை எதிர்ப்பிற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் குறியீட்டின் வெவ்வேறு அம்சங்களில் மீண்டும் வந்துகொண்டே இருக்கும் குறியீட்டில் உள்ள மறைமுகமான புரிதல் என்னவென்றால் மெலிதான விகிதம் கட்டுமான உறுப்புகளின் மெல்லிய தன்மை ஆகியவற்றைக் கட்டுப்படுத்துவதன் மூலம் சுமை தாங்கும் சுவர்களைப் பற்றி பேசுகிறோம் கட்டுமான உறுப்புகளின் மெல்லிய தன்மையைக் கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் விரும்பத்தக்க நடத்தை பெறுகிறீர்கள் எனவே கட்டுமான கூறுகளின் மெல்லிய விகிதங்களின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டவற்றில் வரம்புகள் இருக்க வேண்டும் மற்றும் இயல்பாகவே அமைப்புக்கு பக்கவாட்டு நிலைத்தன்மையை வழங்க முடியும் எனவே குறியீட்டில் மெல்லிய விகிதங்கள் விவாதிக்கப்படும் அதே வேளையில் செங்குத்துச் சாலைகளின் கீழ் வளைவதைத் தடுப்பதே மெல்லிய விகிதங்கள் குறைவாக இருந்தால் சுவருக்கு பக்கவாட்டு எதிர்ப்பை வழங்கும் குறிப்பாக பிளேனின் வழிமுறைகளைத் தடுக்கும் கிடைமட்ட சக்திகளுக்கு உதவுவதற்காக நாம் காற்று சக்திகளைப் பற்றி பேசுகிறோம் அல்லது பூகம்பத்தால் தூண்டப்பட்ட சக்திகளைப் பற்றி பேசுகிறோம் இந்த மெல்லிய வரம்புகள் மற்றும் குறிப்பாக பக்கவாட்டு ஆதரவின் மற்ற தேவைகள் புவியீர்ப்பு விசைகளின் கீழ் மற்றும் பக்கவாட்டு விசைகளின் காரணமாக சுவரின் விரும்பத்தக்க செயல்திறனை உறுதி செய்கிறது எனவே இரண்டு திசைகளில் நீங்கள் கட்டமைப்பின் உயரத்தின் செங்குத்து திசையைப் பார்த்தால் மாடிகள் எப்படி இருக்க வேண்டும் சுவரில் கற்றைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகள் என்ன வகையான நங்கூரம் இணைப்புகள் விரும்பத்தக்க செயல்திறனைக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது தரை அடுக்குகள் மற்றும் கூரை அடுக்குகளுக்கு இடையே நேர்மறையான இணைப்புகள் இல்லை என்றால் சுவர்களின் பக்கவாட்டு நிலைத்தன்மையில் அது என்ன வகையான விளைவைக் கொண்டிருக்கிறது என்பது குறியீட்டால் நேரடியாகக் கருதப்படும் ஒன்று கிடைமட்ட திசையில் கிடைமட்ட திசையில் சுவரின் பக்கவாட்டு நிலைத்தன்மையானது குறுக்கு சுவர்களை வெட்டுவதன் மூலம் சுவர்களை வெட்டுவதன் மூலம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இரண்டு சுவர்களுக்கு பக்கவாட்டு நிலைத்தன்மை இருப்பதை உறுதிசெய்ய தூண்களின் முட்புதர்களின் ஏற்பாடுகள் தேவைப்பட்டன எனவே நான் ஒரு கணம் விரும்புகிறேன் செங்குத்து உறுப்பை எதிர்க்கும் பக்கவாட்டு சுமையாக இருக்கும் ஒரு கட்டுமான பேனலாக பையர் என்ற வார்த்தையைப் பயன்படுத்துகிறோம் இருப்பினும் IS 1905 குறியீடு சற்று வித்தியாசமான முறையில் பையர்களை வரையறுக்கிறது மேலும் அது எதைப் பற்றி பேசுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் வெட்டு எதிர்ப்பைப் பொறுத்தவரை கட்டுமான பேனலைப் பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம் எனவே இங்கே குறியீடு ஒரு கட்டுமான பையர் என்று குறிப்பிடுவது அடிப்படையில் சுவரின் தடித்தல் ஆகும் அதாவது உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட தடிமன் கொண்ட சுவர் 't' உள்ளது ஆனால் கூடுதல் பக்கவாட்டு எதிர்ப்பை வழங்கும் சுவரில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் இருந்தால் அந்த உறுப்பு ஒரு பையர் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த துவாரமானது சுவரின் முழு உயரத்திலும் நிலையான நீட்டிப்பைக் கொண்டுள்ளது அதாவது துவாரம் உட்பட சுவரின் தடிமனாக tp மற்றும் சுவரின் தடிமன் tw என நீங்கள் எடுத்துக் கொண்டால் tp tw சுவரின் முழு உயரத்திலும் மாறாமல் இருக்கும் துவாரத்தின் அகலம் என்பது சுவர் எவ்வளவு பக்கவாட்டு எதிர்ப்புத் திறனைக் கொண்டுள்ளது என்பதை அடிப்படையாகக் கொண்டது எனவே பையர் சுவருக்கு கூடுதல் பக்கவாட்டு நிலைத்தன்மையை வழங்கும் ஒரு உறுப்பு என்று கருதப்படுகிறது இருப்பினும் பட்ரஸ் என்பது கட்டுமானங்களில் பயன்படுத்தப்படும் மற்றும் பாரம்பரியமாகப் பயன்படுத்தப்படும் ஒன்றாகும் ஆனால் சில சமயங்களில் அதிக பக்கவாட்டு எதிர்ப்பை வழங்க நீங்கள் சுவர்களை முட்டுக்கட்டை போட வேண்டும் ஒரு பட்ரஸ் மற்றும் பையர் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னவென்றால் பியர் உயரத்துடன் பரிமாணத்தில் மாறாது அதேசமயம் ஒரு பட்ரஸ் பொதுவாக அடிவாரத்தில் பெரியதாகவும் கட்டமைப்பின் மேல் நோக்கிச் செல்லும்போது குறுகலாகவும் இருக்கும் எனவே சொற்களஞ்சியத்தின் அடிப்படையில் பையர் என்பது இதுவரை நாம் பேசிக்கொண்டிருந்ததை விடவும் கட்டுமான பட்ரஸ் என்பது கட்டுமானத் தூணிலிருந்து வேறுபட்டது ஒவ்வொரு வெட்டு சுவருக்கும் போதுமான எண்ணிக்கையிலான குறுக்கு சுவர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று குறியீடு தேவைப்படுகிறது எனவே பாடத்தின் ஆரம்பப் பகுதியின் போது நம் விவாதத்தை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நவீன கட்டுமானங்களில் பக்கவாட்டு சுமை எதிர்ப்பு என்பது ஒரு கட்டமைப்பின் முழுத் திட்டத்திலும் சுவர்கள் வெட்டு சுவர்கள் மற்றும் குறுக்கு சுவர்களின் நியாயமான விநியோகம் ஆகும் எனவே பிரதான சுவருக்கு குறுக்கு சுவர்களை விறைப்பானாக வழங்குவது கட்டுமானச் சுவருக்கு பக்கவாட்டு நிலைப்புத்தன்மை இருப்பதை உறுதிசெய்யும் ஒரு தேவையாகும் எனவே குறியீடு இந்த விறைப்பான சுவர்களைப் பற்றி பேசுகிறது மேலும் எந்த இடைவெளியில் இந்த விறைப்பான சுவர்களை வழங்க வேண்டும் என்பதை பரிந்துரைக்கிறது இது வெவ்வேறு அறைகளுக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய திட்ட பரிமாணங்களை ஒழுங்குபடுத்துகிறது கட்டிடக்கலை வடிவமைப்பில் தரைத் திட்டம் உங்களுக்குத் தெரியும் எனவே குறுக்கு சுவரால் விறைக்கப்படும் சுவரைப் பொறுத்து சுவர் இருக்கும் மாடிகளின் எண்ணிக்கை மற்றும் அமைப்பு 1 முதல் 3 மாடிகளா அல்லது 4 மாடிகளா என உயர்த்தப்பட உள்ளது மற்றும் அடுக்குகளுக்கு இடையேயான உயரத்தைப் பொறுத்து இந்த குறுக்கு சுவர்கள் மற்றும் வெட்டு சுவருக்கு இடையே அதிகபட்ச இடைவெளி சரியாக பரிந்துரைக்கப்படுகிறது மற்றும் விறைப்பு சுவரின் தடிமன் கூட பரிந்துரைக்கப்படுகிறது எனவே குறியீடு பரிந்துரைக்கப்பட்ட தேவைகள் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டிய சில வடிவமைப்பு சோதனைகளுக்கு இடையே நகர்கிறது எனவே கட்டுமானத்திலேயே உங்களுக்கு நல்ல பக்கவாட்டு நிலைப்புத்தன்மை இருப்பதை உறுதிசெய்யும் சில முக்கியமான மருந்துகளில் இதுவும் ஒன்றாகும் இப்போது நீங்கள் ஒரு சுவரின் மெல்லிய விகிதத்தில் கணக்கீடுகளைச் செய்யும்போது பக்கவாட்டு சக்திகளுக்கு கிடைக்கும் நிலைத்தன்மையின் எதிர்ப்பைக் கணக்கிடும்போது சுமை தாங்கும் சுவரில் குறுக்குச் சுவரின் விளைவைக் கருத்தில் கொள்வது பயனுள்ளது நீங்கள் வெட்டு சுவருக்கு எதிராக குறுக்கு சுவர் இருந்தால் வெட்டு சுவரை பிளேனில் உள்ள பக்கவாட்டு சக்திகளை எதிர்க்கும் சுவர் என்று கருதுவதற்கு பதிலாக குறுக்கு சுவரின் சாதகமான விளைவை ஒரு பயனுள்ள விளிம்பாக நீங்கள் கணக்கிடலாம் எனவே கட்டுமான சுவரின் பக்கவாட்டு சுமை எதிர்ப்பிற்கு பங்களிக்கும் ஒரு பயனுள்ள விளிம்பு அகலத்தைக் கணக்கிட குறியீடு உங்களை அனுமதிக்கிறது இந்த பயனுள்ள விளிம்பு அகலத்தை நீங்கள் உண்மையில் பயன்படுத்தக்கூடிய அனுபவ வரம்புகளை இது வழங்குகிறது எனவே வெட்டு சுவர் பக்கவாட்டு சக்திகளை எதிர்க்கும் ஒரு வெட்டு சுவரின் திறனை இந்த விளிம்புகளை நீங்கள் கணக்கிட முடிந்தால் மேம்படுத்தலாம் எனவே இந்த விளிம்புகளை எவ்வாறு மதிப்பிடுவது சுவர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதைப் பொறுத்தது நீங்கள் h குறுக்கு பகுதியைப் பார்க்கிறீர்களா அல்லது திட்டத்தில் C வடிவ உள்ளமைவாக இருக்கும் விளிம்பின் குறுக்கு பகுதியைப் பார்க்கிறீர்களா எனவே இது ஒரு h வடிவ உள்ளமைவாக இருந்தால் உங்களிடம் இரண்டு சுவர்கள் இருந்தால் மற்றும் இடையில் ஒரு வெட்டு சுவர் இருந்தால் முனைகளில் உள்ள சுவர்கள் வெட்டு சுவரின் விளிம்புகளாக செயல்படுவதை புரிந்து கொள்ளலாம் இந்த ஃபிளேன்ஜின் அளவு எவ்வளவு என்பதை நீங்கள் இந்த குறிப்பிட்ட படத்தில் பார்க்க முடியும் எனவே மேல் மற்றும் கீழ் விளிம்புகள் சுவர்களில் இரண்டு விளிம்புகள் உள்ளன T வடிவ நீர் அல்லது I வடிவ சுவருக்கு பயனுள்ள ஃபிளாஞ்ச் அகலமாக நீங்கள் கருதக்கூடிய அதிகபட்ச ஓவர்ஹாங் நீளம் சுவரின் தடிமன் அல்லது H6 ஐ விட 12 மடங்கு அதிகமாகும் இங்கு H என்பது அடுக்கு மாடி உயரம் ஆகும் எனவே இது தேவை சக்திகளுக்கு வெட்டு சுவரின் எதிர்ப்பை மதிப்பிடுவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்று உங்களிடம் C வடிவ சுவர் இருந்தால் முந்தைய படத்தில் நீங்கள் பார்த்தது போல் சமச்சீர் பலன் உங்களுக்கு இருக்காது இந்த நிலையில் சுவரின் தடிமன் அல்லது இடைக்கதை உயரம் H 6 என 6 மடங்கு விளைவைக் குறைக்கிறோம் எனவே சுவர் தடிமனை விட 12 மடங்கு அல்லது H6 என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய வரம்பு இதுதான் ஒரு வெட்டு சுவரின் பக்கவாட்டு சுமை எதிர்ப்பை மேம்படுத்துவதில் அதன் முனைகளில் குறுக்கு சுவர்கள் இருந்தால் உண்மையில் ஒரு பயனுள்ள விளிம்பு அகலமாக பயன்படுத்தவும் இப்போது இது ஒரு முக்கியமான பிரிவாகும் அதாவது அனுமதிக்கப்பட்ட அழுத்த அணுகுமுறையுடன் பணிபுரிவோம் மேலும் வடிவவியலின் அனைத்து விளைவுகளையும் ஏற்றுதலில் இருந்து வரும் ஏற்றுதல் மையப் பிறழ்ச்சியும் கணக்கிட முடியும் சுவரின் மெல்லிய விகிதம் என்ன என்பதை முதலில் மற்றும் சுவரின் மெல்லிய விகிதத்தைப் பொறுத்து நிறுவ முடியும் சுவரின் சுமை தாங்கும் திறனைக் குறைப்பதில் மெலிதான விளைவுகள் மற்றும் சுமையின் மையப் பிறழ்ச்சி தன்மை ஆகியவை குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டுள்ளன என்பதை நாம் கட்டுமான வலிமை பற்றிய நம் பிரிவில் பார்த்தோம் உங்களுக்கு இரண்டாவது வரிசை விளைவுகள் வரவுள்ளன மேலும் உங்கள் சுமை சுமக்கும் திறன் செங்குத்து சுமை சுமக்கும் திறன் சமரசம் செய்யப்படலாம் எனவே IS 1905 இல் மெல்லிய விகிதங்களை நிறுவுவதற்கு இது எந்த கட்டமைப்பிற்குள் கருதப்படுகிறது நீங்கள் சுவரின் பயனுள்ள உயரம் என்ன சுவரின் பயனுள்ள நீளம் என்ன என்ன என்பதைப் பார்க்க முடியும் சுவரின் உயரம் அல்லது சுவரின் நீளத்தில் உள்ள மெல்லிய விகிதத்தை மதிப்பிடுவதற்கு சுவரின் பயனுள்ள தடிமன் உதவும் எனவே குறியீட்டால் பயனுள்ள உயரம் பயனுள்ள நீளம் மற்றும் பயனுள்ள தடிமன் ஆகியவை எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றன என்பதை நாம் ஆராயத் தொடங்குகிறோம் எனவே மெல்லிய விகிதங்களை வரையறுக்க இது நம்மை இட்டுச் செல்கிறது மேலும் மெலிந்த விகிதங்கள் மற்றும் மையப் பிறழ்ச்சியான விகிதங்கள் எவ்வாறு அழுத்த அழுத்தத்தை அனுமதிக்கின்றன அதனால்தான் பாதை அடுத்த சில ஸ்லைடுகளில் பார்க்கப் போகிறேன் எனவே பயனுள்ள நீளத்தைப் பொறுத்த வரையில் குறியீடு என்ன செய்கிறது என்றால் அது தரை அடுக்குகள் அல்லது கூரை அடுக்குகள் வகிக்கும் பங்கைக் கணக்கிடுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது எனவே வடிவமைப்புத் தேவைகளைப் பொறுத்து நீங்கள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் தளத்தைப் பெறப் போகிறீர்களா மரத் தளம் அல்லது எஃகுத் தளம் போன்ற லேசான கட்டமைப்புத் தளத்தைப் பெறப் போகிறீர்களா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பது முக்கியம் சுவர்களின் முனைகளில் தரையில் இருக்கும் வகையான கட்டுப்பாடுகள் அதன் அடிப்படையில் சுவரின் பயனுள்ள நீளம் மாறும் எனவே குறியீடு நான்கு வெவ்வேறு வகைகளைப் பார்க்கிறது மேலும் நீங்கள் மற்ற நிபந்தனைகளையும் கொண்டிருக்கலாம் குறியீடு மரத் தளங்களைப் பற்றி பேசுகிறது ஆனால் இன்று மரத் தளங்கள் நம் நாட்டில் அவ்வளவு பொதுவானவை அல்ல நீங்கள் எஃகு தளங்களை வைத்திருக்கலாம் பின்னர் தரையின் வகையால் தூண்டப்பட்ட சாத்தியமான இறுதி நிலைமைகளை நீங்கள் ஆராய விரும்பலாம் எனவே குறியீடு வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கூரை அல்லது ஒரு தரைப் பலகை மரக் கூரை அல்லது ஒரு தரைப் பலகை ஒரு மரக் கூரை ஒரு மரத் தளம் ஆகியவற்றைப் பார்க்கும் வாய்ப்பை வழங்குகிறது ஆனால் இறுதிக் கூரையில் அல்லது சுதந்திரமாக நிற்கும் சுவர்களில் ஒரு டிரஸ் கூரையுடன் இருக்கும் பின்னர் அடிப்படையில் வெவ்வேறு நிலைகளில் பயனுள்ள உயரம் என்னவாக இருக்கும் என்பதற்கான மதிப்பீட்டைப் பார்க்கிறோம் நிச்சயமாக இது கோட்பாட்டளவில் எந்த இலட்சிய எல்லை நிலைமைகளிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் நமது வளைந்த கணக்கீடுகளுக்கு நாம் ஊகிக்க முடியும் இது பல விளைவுகளை ஏற்படுத்துகிறது இது எல்லை நிலை மெல்லிய தன்மை மற்றும் மையப் பிறழ்ச்சி மட்டுமல்ல சுவருக்கும் தரைக்கும் இடையே உள்ள உறவின் விறைப்புத்தன்மையும் கூட என்ன என்பதை நாம் பார்த்தோம் எனவே பல காரணிகள் உள்ளே வருகின்றன எனவே கோட்பாட்டு ரீதியாக பரிந்துரைக்கப்பட்ட பாதிப்பு உயரங்கள் கோட்பாட்டு மதிப்பீடுகளிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் எனவே குறியீடானது பக்கவாட்டு மற்றும் சுழற்சி கட்டுப்பாடுகள் மேல் மற்றும் கீழ் இருபுறமும் முழுமையான கட்டுப்பாட்டைப் பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளை வழங்குகிறது உங்களிடம் பக்கவாட்டுக் கட்டுப்பாடு பக்கவாட்டு ட்ரான்ஸ்லஷனல் மற்றும் சுழற்சிக் கட்டுப்பாடு ஆகியவை மேலே உள்ளன மேலும் கீழே உங்களுக்கு ட்ரான்ஸ்லஷனல் க் கட்டுப்பாடு மட்டுமே உள்ளது அதாவது சுழற்சி கட்டுப்பாடு கீழே அகற்றப்படும் கீழே உள்ள இரண்டு பக்கங்களிலும் உங்களுக்கு பக்கவாட்டு கட்டுப்பாடு உள்ளது ட்ரான்ஸ்லஷனல் கட்டுப்பாடு மட்டும் சுழற்சி கட்டுப்பாடு இல்லை மற்றும் கீழே பக்கவாட்டு மற்றும் சுழற்சி கட்டுப்பாடு ட்ரான்ஸ்லஷனல் மற்றும் சுழலும் கட்டுப்பாடு இருக்கும் ஒரு வழக்கு மற்றும் மேலே எந்த தடையும் ஒரு இலவச நிற்கும் சுவரைப் போல இருக்கும் இது ஒரு அணிவகுப்பு சுவராக இருக்கலாம் அணிவகுப்பு சுவர் ஒரு கட்டமைப்பு அல்லாத உறுப்பு ஆகும் ஆனால் ஒரு அணிவகுப்பு ஆனால் ஒரு வழக்கமான கலவை சுவர் எடுத்துக்காட்டாக நீங்கள் அத்தகைய சுவரின் கட்டமைப்பு வடிவமைப்பைப் பார்த்தால் சுதந்திரமான சுவராக தகுதி பெறும் எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அமைப்புக்கு எந்த வகையான எல்லை நிலை உள்ளது என்பதை அறிந்து இந்த மதிப்பீட்டைச் செய்வதற்குத் தேவையான பயனுள்ள உயரத்தைத் தேர்வு செய்வது அவசியம் பத்திகள் பற்றி என்ன எனவே நீங்கள் கட்டுமான சுவர்கள் இருந்தால் சுவரின் அகலம் சுவரின் தடிமன் 4 மடங்கு குறைவாக இருக்கும் இவை பொதுவாக நெடுவரிசைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அவை இனி சுவர்களாக கருதப்படுவதில்லை அவை உண்மையில் மெல்லிய கூறுகள் எனவே கட்டுமான சுவரின் மொத்த அகலம் சுவரின் தடிமன் 4 மடங்கு குறைவாக இருந்தால் நீங்கள் அவற்றை நெடுவரிசைகளாக வகைப்படுத்துகிறீர்கள் அவற்றின் மெல்லிய தன்மையைக் கருத்தில் கொண்டு கட்டமைப்பு வடிவமைப்பைப் பொறுத்த வரை நாம் அவற்றை வித்தியாசமாக நடத்துகிறோம் மேலும் இது ஒரு அச்சில் அல்லது இரண்டு அச்சில் பக்கவாட்டு ஆதரவு உள்ளதா என்பதைப் பொறுத்தது எனவே பொதுவாக உங்களிடம் கட்டுமான நெடுவரிசை இருக்கும்போது ஒரு திசையில் அல்லது இரண்டு திசைகளில் அல்லது நான்கு பக்கங்களிலிருந்தும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கற்றை பெறும் கட்டுமான நெடுவரிசையை நீங்கள் வைத்திருக்கலாம் எனவே நெடுவரிசையின் முனைகளுக்கு பக்கவாட்டு கட்டுப்பாடுகள் வரும் நோக்குநிலையைப் பார்ப்பது முக்கியம் எனவே நீங்கள் ஒரு நெடுவரிசையை வைத்திருக்கலாம் அங்கு ஒரு செங்கல் நெடுவரிசையைப் போன்றது அங்கு x திசையில் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கற்றை உள்ளே வருகிறது மற்றும் இரு பக்கங்களிலிருந்தும் வரும் y திசையில் நீங்கள் ஒரு ஒற்றை வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கற்றை வந்து நெடுவரிசையில் தங்கியிருப்பது முதல் நான்கு திசைகளிலிருந்தும் பெறும் நிலை வரை வெவ்வேறு உள்ளமைவுகளைக் கொண்டிருக்கலாம் ஒரு திசையில் பக்கவாட்டு கட்டுப்பாடு இருந்தால் இந்த கட்டமைப்பைப் பொறுத்து நீங்கள் உயரத்தை 1 மணிநேரமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் இங்கு h என்பது நெடுவரிசையின் உயரம் கட்டுப்பாடு இல்லை என்றால் நீங்கள் பயனுள்ள உயரத்தை நெடுவரிசையின் உயரத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே நெடுவரிசைகளைப் பொருத்தவரை 1 மணி முதல் 2 மணி வரை மாறுபடும் நீங்கள் ஒரு சுவரில் குறிப்பிடத்தக்க திறப்புகளை வைத்திருந்தால் கதவு திறப்பு மற்றும் ஒரு ஜன்னல் திறப்பு போன்ற குறிப்பிடத்தக்க திறப்புகள் இருந்தால் நாம் கட்டுமான துவாரம் பற்றி பேசினோம் திறப்புகளால் துளையிடப்பட்ட கட்டுமான சுவரில் வெட்டு சிதைவு சுயவிவரத்தை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள் என்பதைப் பற்றி நாம் பேசினோம் இப்போது இந்த கட்டுமானத் தூண் சிறியதாக இருந்தால் அது ஒரு தூணைக் காட்டிலும் ஒரு நெடுவரிசையாகத் தகுதிபெறும் நீங்கள் பயனுள்ள உயரங்களைப் பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் சுவருடன் தொடர்புடையது அல்ல ஆனால் நெடுவரிசையைப் பயன்படுத்துங்கள் எனவே பொதுவாக கதவு திறப்பதற்கும் ஜன்னல் திறப்பதற்கும் இடையில் அந்த கட்டுமான துவாரத்தின் அளவை நீங்கள் குறைக்கக்கூடிய வரம்புகள் உள்ளன இது ஒரு நெடுவரிசையாகத் தகுதி பெற்றால் நீங்கள் சரியான பயனுள்ள பயனுள்ள காரணிகளைப் பயன்படுத்த வேண்டும் எனவே திறப்புகளுக்கு இடையில் ஒரு சுவர் இறுதியில் ஒரு கட்டுமான நெடுவரிசையாக செயல்பட முடியும் எனவே நீங்கள் இந்த வகையான உள்ளமைவைப் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த கட்டுமான நெடுவரிசையை x திசையிலும் y திசையிலும் கொடுக்கப் போகிறீர்கள் எனவே அது மதிப்பீடு செய்யப்பட வேண்டிய ஒன்று மேலும் உங்களிடம் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப் அல்லது லைட் ரூஃப் அல்லது லைட் ஃப்ளோர் உள்ளதா என்பதைப் பொறுத்து சுழலும் கட்டுப்பாடு அல்லது ட்ரான்ஸ்லஷனல் ட்ரான்ஸ்லஷனல் கட்டுப்பாடு ஆகியவற்றை வழங்க முடியாது பயனுள்ள உயரம் என்ன என்பதை நீங்கள் மதிப்பிட வேண்டும் எனவே மேலே முழு கட்டுப்பாடு இருந்தால் நீங்கள் சுவர் பிளேனிற்கு செங்குத்தாக இருக்கும் திசையையும் சுவர் பிளேனிற்கு இணையான திசையையும் பார்த்து பயனுள்ள உயரம் என்ன என்பதை மதிப்பீடு செய்யுங்கள் எனவே முழு கட்டுப்பாடு இருந்தால் y y திசையில் இருக்கும் சுவர் பிளேனிற்கு செங்குத்தாக இருக்கும் திசையில் நீங்கள் 0 75 H மற்றும் 0 25 H1 இன் பயனுள்ள உயரத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் இந்த H1 மிகப்பெரிய திறப்பைக் குறிக்கிறது எனவே நிச்சயமாக மற்ற திசையில் பயனுள்ள உயரம் சுவரின் உயரம் என்று கருதப்படுகிறது உங்களிடம் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப் இல்லை என்றால் மேலே உங்களுக்கு சுழற்சிக் கட்டுப்பாட்டையும் மொழிபெயர்ப்பிற்கு எதிராக நல்ல கட்டுப்பாட்டையும் மேலே சுழற்சியையும் கொடுக்க முடியும் நீங்கள் பகுதியளவு கட்டுப்பாட்டைப் பார்க்கிறீர்கள் உங்களிடம் பகுதியளவு கட்டுப்பாடு இருந்தால் x திசையில் என்ன நடக்கிறது y திசையில் என்ன நடக்கிறது எனவே இது மீண்டும் பயனுள்ள உயரம் என்ன என்பதை நீங்கள் கவனமாக வகைப்படுத்தி மதிப்பிட முடியும் நீங்கள் சுவரில் திறப்புகளைக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் லிண்டல் பீம்களின் அர்த்தத்தை நாம் கருத்தில் கொள்கிறோமா என்பது கேள்வி லிண்டல் கற்றைகளைப் பொருத்தவரை புள்ளியைப் பார்க்கவும் லிண்டல் கற்றைகள் தொடர்ச்சியான உறுப்புகள் அல்ல சுமை தாங்கும் ஈர்ப்பு சுமை தாங்கும் கட்டுமான வடிவமைப்பைப் பொருத்தவரை லிண்டல் கற்றைகள் மற்றும் தொடர்ச்சியான கூறுகள் சரி என கருதப்படவில்லை எனவே இவை அடிப்படையில் நாம் வெட்டப்பட்ட லிண்டல்கள் என்று குறிப்பிடுகிறோம் அவை திறப்புக்கு சற்று மேலே தோன்றும் எனவே அவர்களிடமிருந்து பங்களிப்பு வழங்குவதாகக் கருதப்படவில்லை பிளேனின் திசையில் சுவரின் விறைப்புத்தன்மையை ஓரளவு பாதிக்கலாம் ஆனால் உண்மையில் இது ஒரு எல்லை நிலை அல்ல அது எல்லைக்கு அருகில் இல்லை இப்போது நீங்கள் லிண்டல்களை வெட்டியிருந்தாலும் அதாவது IS 4326 ஆல் பரிந்துரைக்கப்பட்ட தொடர்ச்சியான லிண்டல்கள் உங்களிடம் இருந்தாலும் நாம் ஒரு லிண்டல் பீம் பற்றி பேசும்போது அது லிண்டலின் மட்டத்தில் இருக்கும் மேலும் கட்டமைப்பில் தொடர்ந்து இயங்கும் 75 மிமீ அல்லது 150 மிமீ குறைந்தபட்ச எஃகு கொண்ட ஒன்றைப் பற்றி நாம் பேசுகிறோம் உண்மையில் குறுக்குவெட்டைப் பார்த்தால் இதுவும் மிகவும் மெல்லிய உறுப்பு ஆகும் எனவே இவை சிதைக்கக்கூடிய கூறுகள் ஒப்பீட்டளவில் சிதைக்கக்கூடிய கூறுகள் மற்றும் அவை சுவர்களின் முனைகளில் சரியாக உட்காரவில்லை எனவே விறைப்பு சரிவின் மதிப்பீட்டில் அவற்றின் பங்களிப்பு முறையாகக் கருதப்படுவதில்லை எனவே பயனுள்ள உயரத்தின் மதிப்பீட்டை நீங்கள் செய்ய முடிந்தால் நீங்கள் பயனுள்ள நீளத்தில் வேலை செய்ய வேண்டும் ஏனென்றால் பக்கவாட்டு சக்திகள் கிடைமட்ட வளைவு சூழ்நிலையில் அல்லது மூலைவிட்ட வளைவு சூழ்நிலையில் சுவரில் சிதைவுகளை எவ்வாறு தூண்டுகின்றன என்பதைப் பார்த்தோம் இந்த இரண்டு சூழ்நிலைகளிலும் சுவரின் முனைகளில் உள்ள எல்லை நிலைமைகள் செங்குத்து விளிம்புகள் சுவரின் பக்கவாட்டு விளிம்புகள் குறுக்கு சுவர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் அது திரும்பும் சுவர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது சிதைந்த சுவரின் பயனுள்ள நீளத்தை பாதிக்கும் சுவரின் சுயவிவரம் எனவே நீங்கள் பயனுள்ள நீளத்தின் அடிப்படையில் மெல்லிய கணக்கீடுகளைச் செய்யும்போது அது கணக்கிடப்பட வேண்டும் எனவே வெவ்வேறு சூழ்நிலைகளில் நீங்கள் குறுக்கு சுவர்கள் இல்லாமல் ஒரு வெற்று சுவரை வைத்திருக்கலாம் அதன் இரு முனைகளிலும் குறுக்கு சுவர்களைக் கொண்ட ஒரு சுவரை நீங்கள் வைத்திருக்கலாம் ஒரு முனையில் குறுக்கு சுவர் பெரிய திறப்புகளை நீங்கள் வெவ்வேறு கட்டமைப்புகள் முடியும் எனவே சுவரின் பயனுள்ள நீளத்தை கணக்கிடக்கூடிய வெவ்வேறு சூழ்நிலைகளை குறியீடு உங்களுக்கு வழங்குகிறது எனவே படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளைப் பற்றிய சிலவற்றை இங்கே காணலாம் அது தொடர்ச்சியாக இருந்தால் சுவர் தொடர்ந்து மற்றும் குறுக்கு சுவர்களால் ஆதரிக்கப்பட்டு H8 க்குள் திறப்பு இல்லாமல் இருந்தால் H மீண்டும் சுவரின் உயரத்தைக் குறிக்கிறது குறுக்குச் சுவரின் எச்8 நீங்கள் பயனுள்ள நீளத்தை உண்மையான நீளத்தின் 80 சதவீதமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் சுவர் ஒரு முனையில் குறுக்கு சுவர்களால் ஆதரிக்கப்படுகிறது மற்றும் மறுமுனையில் குறுக்கு சுவர்கள் கொண்ட சுவருடன் தொடர்கிறது இது மற்றொரு வழக்கு ஆகும் ஒவ்வொரு முனையிலும் குறுக்கு சுவர்களால் ஆதரிக்கப்படும் சுவர் இருந்தால் திறப்புகள் இல்லாமல் மற்றொரு சூழ்நிலை உள்ளது பின்னர் ஒரு முனையில் விடுவித்த சுவர் மற்றும் மறுமுனையில் குறுக்கு பணப்பையுடன் தொடர்ந்து 1 5 மிகப்பெரியது அதாவது நீங்கள் ஒருபுறம் கட்டுப்பாட்டின் விளைவைக் கொண்டிருக்கிறீர்கள் மறுபுறம் கட்டுப்பாடு இல்லை நீங்கள் அதன் பக்கவாட்டு விளிம்புகளில் முற்றிலும் இலவசமான ஒரு சுவரைக் கொண்டிருக்கலாம் மேலும் நீங்கள் பயனுள்ள நீளத்தை l க்கு இரண்டு மடங்கு அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் இப்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னவென்றால் திறப்பு ஒரு பெரிய திறப்பாக இருந்தால் திறப்பு ஒரு இலவச முடிவை உருவாக்குகிறது என்று நீங்கள் யூகிக்கலாம் மேலும் பெரிய திறப்பு உண்மையில் முடிவை கிட்டத்தட்ட ஃப்ரீ எண்ட் என்று பழமைவாதமாக கருதுகிறது மேலும் கட்டுப்பாடு கிடைக்கிறது ஸ்பாண்டரால் ஆழம் எதுவாக இருந்தாலும் அது குறிப்பிடத்தக்கதாக இருக்காது எனவே நீங்கள் பயனுள்ள நீளத்தை மதிப்பிடுகிறீர்கள் சுவரின் பயனுள்ள தடிமன் என்ன என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் ஏனெனில் நீங்கள் பயன்படுத்தினால் மற்றும் மெல்லிய விகிதத்தை பயனுள்ள தடிமன் பயனுள்ள நீளம் பயனுள்ள தடிமன் ஆகியவற்றின் மூலம் பயனுள்ள உயரம் என மதிப்பிடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு சுவரின் பயனுள்ள தடிமன் என்னவாக இருக்கும் எனவே நீங்கள் திடமான சுவர்களைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது உண்மையான தடிமன் ஆனால் இங்கே நீங்கள் பிளாஸ்டர் தடிமன் சுவரின் ஒரு பகுதியாகப் பயன்படுத்த முடியாது என்பதில் கவனமாக இருப்பீர்கள் எனவே சுவரின் தடிமன் மதிப்பீடு செய்வதில் சுவரின் பிளாஸ்டர் தடிமனைத் தவிர்த்து விடுகிறோம் ஆனால் நீங்கள் தூண்கள் கொண்ட சுவர்களையும் முட்கள் கொண்ட சுவர்களையும் பார்க்கிறீர்கள் என்றால் சுவரின் பயனுள்ள தடிமனை மேம்படுத்துவதில் பட்ரஸ் செய்யப்பட்ட உறுப்பு அல்லது பட்ரசிங் உறுப்பு மற்றும் பையர் ஆகியவற்றின் பங்களிப்பை நாம் கணக்கிட வேண்டும் எனவே நீங்கள் அதைச் செய்யும்போது நீங்கள் அதைச் செய்யும்போது நீங்கள் அடிப்படையில் பயன்படுத்துகிறீர்கள் நாம் ஒரு திசையில் விறைப்பு குணகத்தைப் பயன்படுத்துகிறோம் நீங்கள் இரு திசைகளிலும் விறைப்பு குணகத்தைப் பயன்படுத்த முடியாது நாம் பொதுவாக செங்குத்தாக சீரமைக்கப்பட்ட கூறுகளைப் பற்றி பேசுகிறோம் தூண் செங்குத்தாக சீரமைக்கப்பட்டுள்ளது சுவர் தடிமன் குறித்த மதிப்பீட்டில் இந்த விறைப்பு குணகத்தைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் சுவரின் நீளத்திற்கு பங்களிப்பாளராக இதை நீங்கள் பயன்படுத்த முடியாது எனவே விறைப்பு குணகம் இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது என மதிப்பிடப்பட்டுள்ளது இங்கு Sp என்பது மையத்திலிருந்து மைய இடைவெளியில் துவாரம் அல்லது குறுக்கு சுவரில் இருக்கும் சுவரில் உள்ள துவாரத்தின் இடைவெளி எப்படி இருக்கும் அல்லது உங்களுக்கு குறுக்கு சுவர்கள் உள்ளன மேலும் tp என்பது நாம் முன்பு பார்த்த பைரின் தடிமன் எனவே துவாரத்தின் தடிமன் இடைவெளியின் இந்த விகிதத்தைப் பொறுத்து விறைப்பு குணகம் என்ன என்பதை நீங்கள் மதிப்பிடுவீர்கள் மேலும் சுவரின் தடிமன் மற்றும் சுவரின் தடிமன் விகிதத்தின் வெவ்வேறு நிலைமைகளுக்கு இடையில் இடைக்கணிக்க அனுமதிக்கப்படுவீர்கள் எனவே சுவரில் உள்ள பையின் உண்மையான வடிவவியலைப் பொறுத்து விறைப்பு குணகத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் மதிப்பிடலாம் நிச்சயமாக அது ஒரு குறுக்கு சுவராக இருந்தால் விகிதம் 3 ஐ விட அதிகமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை 3 இல் மூடி மதிப்பீட்டை உருவாக்குகிறீர்கள் எனவே அது குறுக்கு துவாரங்களுடன் கூடிய திடமான சுவராக இருக்கலாம் நீங்கள் 3 ஐ விட t p t w ஐ விட அதிகமான விகிதத்தைக் கொண்டிருந்தாலும் நான் சொன்னது போல் இது ஒரு குறுக்கு துவாரமாக இருந்தால் நீங்கள் அதை 3 க்கு சமமான t p t w உடன் மூடி மற்றும் விறைப்பு குணகங்களைப் பயன்படுத்தி அதன் பயனுள்ள தடிமனை மதிப்பிடுங்கள் சுவர் எனவே வடிவமைப்பில் கருதப்படும் விதத்தில் பயனுள்ள உயரத்தை ஆராய்ந்து பயனுள்ள நீளம் வடிவமைப்பில் எவ்வாறு கருதப்படுகிறது மற்றும் பயனுள்ள தடிமன் இந்த மதிப்புகளின் மதிப்பீட்டை நீங்கள் செய்தவுடன் இரண்டு விகிதங்கள் பயனுள்ள தடிமன் அல்லது பயனுள்ள நீளம் பயனுள்ள தடிமன் என இரண்டு விகிதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் இரண்டு மெல்லிய விகிதங்களில் குறைவானது எடுக்கப்படும் இரண்டு மெலிந்த விகிதங்களில் குறைவானது எடுக்கப்பட்டது மேலும் இரண்டு மதிப்புகளில் குறைவானது வடிவமைப்பில் பயன்படுத்தப்படும் பழமைவாத பக்கத்தில் இது ஒளிபரப்பப்படுகிறது எனவே ஒவ்வொரு சுவருக்கும் இரண்டு மெல்லிய தன்மை விகிதங்கள் என்ன என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் மேலும் இரண்டு மதிப்புகளில் குறைவானதைப் பயன்படுத்தவும் நெடுவரிசைகளைப் பொறுத்த வரை நீங்கள் முதன்மையான திசைகளில் உள்ளவற்றைப் பார்ப்பீர்கள் மேலும் ஒரு நெடுவரிசைக்கான இந்த மதிப்புகள் ஒரு சுவருக்கு 12 ஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது 27 வரிசையின் ஒரு சுவருக்கு இது ஒரு மெல்லிய விகிதத்தைப் பொறுத்த வரையில் தொப்பி வடிவமைப்பைப் பொறுத்த வரையில் கட்டுமானச் சுவர் உள்ளது மெல்லிய விகிதங்கள் நிறுவப்பட்டவுடன் நீங்கள் மையப் பிறழ்ச்சியான நிலைக்கு வர வேண்டும் மேலும் மையப் பிறழ்ச்சி தன்மை யைப் பொறுத்த வரையில் அனுமதிக்கப்பட்ட அழுத்தங்களைச் சரிபார்க்கும் போது சுவரின் அடிப்பகுதியில் உள்ள அனுமதிக்கப்பட்ட அழுத்தங்களைச் சரிபார்க்கும் போது நாம் கணக்கீடுகளைச் செய்கிறோம் சுவரின் முக்கியமான பகுதி சுவரின் அடிப்பகுதியில் இருப்பதாக நாம் கருதுகிறோம் இருப்பினும் நீங்கள் உண்மையில் வெவ்வேறு ஏற்றுதல் சூழ்நிலைகள் மற்றும் மிகவும் பொதுவான ஏற்றுதல் சூழ்நிலையைப் பார்த்தால் மேலே உள்ள சுமையின் மையப் பிறழ்ச்சி மற்றும் அடித்தளத்தில் உள்ள சுவரில் பொருத்துதல் அல்லது அடிவாரத்தில் ஒரு விரிசல் காரணமாக சுழற்சி வெளியீடு அடித்தளம் சுமையின் கீழ் உள்ள விலகல் மற்றும் சுமையின் மையப் பிறழ்ச்சி தன்மை ஆகியவற்றின் கலவையின் காரணமாக உண்மையில் நிகழ வேண்டிய முக்கியமான பகுதி சுவரின் அடிப்பகுதியில் நிகழ வேண்டிய அவசியமில்லை இது உண்மையில் சுவரின் உயரத்தின் அறுபது சதவிகிதத்தில் நிகழலாம் அங்குதான் நீங்கள் அதிகபட்ச மையப் பிறழ்ச்சியை பெறுவீர்கள் இருப்பினும் முக்கியமான பிரிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படும் வெவ்வேறு சுவர்களில் நாம் முறையாகச் சரிபார்க்கப் போவதில்லை சுவரின் அடிப்பகுதியில் கணக்கீடுகளைச் செய்கிறோம் எனவே கொடுக்கப்பட்ட வடிவமைப்பு வழிகாட்டுதல்கள் எளிமைப்படுத்தல் அவசியம் என்ற உண்மையைக் கருதுகின்றன எனவே நாம் பழமைவாதப் பக்கத்தில் இருக்கிறோம் ஏனெனில் முக்கியமான பிரிவுகள் சுவரின் அடிப்பகுதியில் நடக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அத்தகைய சூழ்நிலையில் அது சுவரின் உயரத்தில் சுமார் 60 சதவிகிதம் நடக்க வேண்டும் மையப் பிறழ்ச்சியை பொறுத்த வரையில் பல மூலங்களிலிருந்து வரும் மையப் பிறழ்ச்சி தன்மை உங்களுக்கு இருக்கும் ஏனென்றால் நீங்கள் ஒரு கட்டுமான சுவரை எடுத்தால் அது ஒரு சுமையாக இருக்காது சுவரில் ஏற்றப்பட்ட சுமை சுவரில் மாற்றப்படும் நீங்கள் வடிவமைக்கும் சுவரின் ஒரு குறிப்பிட்ட பிரிவில் பல சுமைகள் வரலாம் எனவே அந்தச் சூழ்நிலையில் விளைவான மையப் பிறழ்ச்சி தன்மை என குறிப்பிடப்படுவதை நீங்கள் மதிப்பிட வேண்டும் ஏனென்றால் மெல்லியது என்ன சுமையின் மையப் பிறழ்ச்சியின் விளைவு என்ன என்பதை மதிப்பிடுவதற்கு நீங்கள் மூன்று வெவ்வேறு மையப் பிறழ்ச்சிகளைப் பயன்படுத்த முடியாது எனவே நீங்கள் சுமையின் இருப்பிடத்தைப் பொறுத்த வரையில் வடிவவியலின் அடிப்படையில் ஒரு மதிப்பீட்டைச் செய்ய வேண்டும் மேலும் சுமைகள் விளைந்த மையப் பிறழ்ச்சி தன்மை யை அடையும் வகையில் மையப் பிறழ்ச்சிகளின் எடையிடப்பட்ட சராசரியாகச் செய்யப்படுகிறது எனவே இது மையப் பிறழ்ச்சியான விகிதத்தைக் கணக்கிட நீங்கள் பயன்படுத்தும் மையப் பிறழ்ச்சி இது ஒரு சுமையாக இருந்தால் நீங்கள் ஒரு சுமையைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் ஆனால் பல சுமைகள் வெவ்வேறு மையப் பிறழ்ச்சி தன்மை யுடன் இருந்தால் அதன் விளைவாக வரும் மையப் பிறழ்ச்சியை பயன்படுத்தவும் வடிவமைப்பு சரிபார்ப்பிலேயே நாம் மதிப்பிட்டுள்ள இந்த அம்சங்களைப் பயன்படுத்துவதற்கு இது என்னைக் கொண்டுவருகிறது எனவே நீங்கள் அனுமதிக்கப்பட்ட சுருக்க அழுத்தத்தை மதிப்பிட முடியும் மற்றும் நீங்கள் பார்க்கும் சுமைகளின் சேர்க்கைக்கு கொடுக்கப்பட்ட சுவர் குறுக்குவெட்டில் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை மீறாமல் இருப்பதை உறுதிசெய்ய வேண்டும் இப்போது தேவை சக்திகள் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை விட அதிகமாக இருந்தால் உங்களுக்கு இருக்கும் விருப்பம் செங்கல் அலகு மற்றும் அதிக மோட்டார் அதிக வலிமைக்கு செல்கிறது மற்றும் அனுமதிக்கக்கூடிய அழுத்தங்கள் இப்போது தேவை அழுத்தங்கள் குறைவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை நீங்கள் எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள் பின்னர் அந்த அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை நீங்கள் எதிர்பார்க்கும் கோரிக்கை அழுத்தத்துடன் ஒப்பிடுங்கள் எனவே அனுமதிக்கப்பட்ட அமுக்க அழுத்தத்தை அடையும் விதத்தில் நீங்கள் அடிப்படை அழுத்த அழுத்தத்தைப் பயன்படுத்த வேண்டும் நான் இதை அறிமுகப்படுத்தினேன் இந்த சொல் அடிப்படை அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது அடிப்படை அழுத்த அழுத்தமானது வெவ்வேறு விளைவுகளால் காரணியாகிறது அவற்றில் ஒன்று நாம் விரிவாகப் பேசியுள்ளோம் இது மெல்லிய விகிதம் மற்றும் மையப் பிறழ்ச்சி தன்மை யின் காரணமாக மன அழுத்தத்தைக் குறைப்பதாகும் இரண்டாவது சிறிய பகுதிகள் பகுதி குறைப்பு காரணி என்றும் மூன்றில் ஒரு பகுதி வடிவ மாற்றக் காரணி என்றும் குறிப்பிடப்படுகிறது மூன்றையும் ஒரு நொடியில் விவாதிப்போம் எனவே இந்த குறைப்பு காரணிகளை நீங்கள் பயன்படுத்தும் அடிப்படை அழுத்த அழுத்தம் உங்களுக்குத் தேவை எனவே இது என்ன அடிப்படை அழுத்த அழுத்தம் தானே நீங்கள் அடிப்படை அழுத்த அழுத்தத்தை அடைய இரண்டு வழிகள் உள்ளன எனவே அடிப்படை அமுக்க அழுத்தமானது வேலை செய்யும் அழுத்த அணுகுமுறையின் சரியான அடிப்படை அழுத்த அழுத்தமாக எதைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை வழங்கும் அட்டவணை உள்ளது நீங்கள் அட்டவணையில் பார்க்கும் இந்த அடிப்படை அழுத்தம் கட்டுமானத்தின் வலிமை அல்ல அது கட்டுமான அழுத்த வலிமை அல்ல வேலை அழுத்த அணுகுமுறையில்தான் இதைப் பயன்படுத்துகிறோம் எனவே IS 1905 இன் அட்டவணை எண் 8 நீங்கள் வேலை செய்ய விரும்பும் அடிப்படை அழுத்த அழுத்தத்தைத் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை வழங்குகிறது தேவை அழுத்தங்களைப் பொறுத்து நீங்கள் அதிக வலிமை அல்லது குறைந்த வலிமை அலகு அல்லது அதிக வலிமை அல்லது குறைந்த வலிமை கொண்ட மோட்டார் ஆகியவற்றைப் பயன்படுத்த விரும்பலாம் எனவே உங்களிடம் இந்த மேட்ரிக்ஸ் உள்ளது இது முதல் நெடுவரிசையில் H 1 முதல் L 2 வரை வெவ்வேறு மோட்டார் வகைகளை உங்களுக்கு வழங்குகிறது மேலும் 3 5 முதல் 40 வரை யூனிட் பலம் உள்ளது எனவே இந்த எண்களாக நீங்கள் பார்ப்பது அடிப்படை ஒரு குறிப்பிட்ட அலகு வலிமை மற்றும் மோட்டார் ஒரு குறிப்பிட்ட வலிமை ஆகியவற்றின் கலவைக்கு சுருக்க அழுத்தம் பரிந்துரைக்கப்படுகிறது எனவே குறியீடு பரிந்துரைக்கும் இந்த மதிப்பை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது ப்ரிஸம் சோதனையைப் பயன்படுத்தி ஆய்வகத்தில் சுருக்க வலிமை சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கட்டுமானம் நசுக்கும் வலிமையில் 25 சதவீதத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் எனவே நீங்கள் உண்மையில் ஆய்வகத்தில் ஒரு சோதனையைச் செய்கிறீர்கள் என்றால் உங்களிடம் புள்ளிவிவர ரீதியாக போதுமான எண்ணிக்கையிலான மாதிரிகள் இருந்தால் உங்கள் அடிப்படை அழுத்த அழுத்தமானது கட்டுமானங்களின் ளின் சுருக்க வலிமையின் கால் பகுதி ஆகும் f ப்ரைம் இன் நசுக்கும் வலிமை 28 நாள் மற்றும் சிறப்பியல்பு சுருக்க வலிமை ஆகும் எனவே சோதனை முடிவுகள் இருந்தால் இதைப் பயன்படுத்தவும் உங்களிடம் சோதனை முடிவுகள் இல்லையென்றால் குறியீடு உங்களுக்கு ஒட்டுமொத்த அடிப்படையை வழங்குகிறது வேலை அழுத்தத்தில் நாம் பேசும் குறைந்தபட்ச பாதுகாப்பு காரணி பாதுகாப்புக்கான குறைந்தபட்ச காரணி 4 இல் தொடங்குகிறது என்பது உங்களுக்கு தெளிவாகத் தெரிகிறது எனவே அமுக்க வலிமை f m என்றால் அது f m ஆல் 4 தான் அடிப்படை அழுத்த அழுத்தமாக நாம் வைத்திருக்கிறோம் நான் ks ka மற்றும் kp ஆகியவற்றைப் பார்க்கப் போகும் மூன்று காரணிகள் அனைத்தும் 1 என்று அனுமானித்து அடிப்படை அழுத்த அழுத்தத்தை மேலும் காரணிகளுடன் பெருக்கப் போகிறோம் பின்னர் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அணுகுமுறையில் உறுதி செய்யப்படும் குறைந்தபட்ச பாதுகாப்பு காரணி 4 ஆகும் இது மிகவும் அதிர்ச்சியளிக்கும் எண்கள் வரை செல்லலாம் ஆம் ஏனெனில் ஏன் 25 ல் 33 சதவிகிதத்தில் கட்டுமானம் ஒரு அழுத்த திரிபு வளைவு என்று பார்த்தோம் நீங்கள் நேரியல் மீள் நடத்தையிலிருந்து விலகல்களைப் பெறத் தொடங்குகிறீர்கள் அதாவது சில ஆரம்ப விரிசல்கள் தொடங்கியுள்ளன மேலும் கட்டுமானங்களின் ளின் சுருக்க வலிமையின் ஐந்து சதவிகிதம் முதல் 33 சதவிகிதம் வரையிலான மண்டலத்தில் நெகிழ்ச்சியின் மாடுலஸின் மதிப்பீட்டிற்கு நாம் உங்களை கட்டுப்படுத்திக் கொண்டோம் எனவே ஆரம்ப மூன்றில் ஒரு பங்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நேரியல் என்று நாம் கூறுகிறோம் மேலும் இது அடிப்படை அழுத்த அழுத்தத்தை அந்த மீள் பகுதியில் உள்ள அழுத்தமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்ற உண்மையுடன் பொருந்துகிறது எனவே நீங்கள் அனுமதிக்கக்கூடிய அழுத்த அணுகுமுறையைப் பற்றி பேசுவதால் இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது எனவே நான் இங்கு புகாரளித்த இந்த அட்டவணை IS 1905 இன் பின்னிணைப்பு B இல் உள்ள அட்டவணையைத் தவிர வேறில்லை இது நீங்கள் ப்ரிஸத்திற்காகப் பயன்படுத்தும் உயரம் மற்றும் தடிமன் விகிதங்களைப் பொறுத்து திருத்தும் காரணிகளை வழங்குகிறது தொகுதி வேலை மற்றும் செங்கல் வேலைகளுக்கு இந்த மதிப்புகள் சரியாக மாறுபடும் என்று பார்த்தோம் எனவே முதல் காரணி வலிமை குறைப்பு காரணி மன அழுத்தத்தை குறைக்கும் காரணி மேலும் மன அழுத்தத்தைக் குறைக்கும் காரணி என்பது நாம் பார்த்துக் கொண்டிருந்த இரண்டாவது வரிசை விளைவுகளைத் தவிர வேறில்லை இந்த இரண்டாவது வரிசை விளைவுகளைக் கணக்கிடுவதற்கான முழு செயல்முறையையும் நாம் பார்த்தோம் மேலும் அவை மெல்லிய விகிதம் மற்றும் மையப் பிறழ்ச்சியான விகிதத்தின் அடிப்படையில் உள்ளன இந்த அட்டவணையை நாம் முன்பே பார்த்தோம் எனவே நீங்கள் மெல்லிய தன்மை விகிதத்தைப் பெற்றவுடன் இரண்டில் குறைவானது T மூலம் H பயனுள்ளதாக இருக்கும் அல்லது L effective t effective இருக்கும் மேலும் விகித விகிதமானது நீங்கள் பல சுமைகளைக் கொண்டிருந்தால் 0 ஒன்று இருபத்தி நான்காவது ஒன்று பன்னிரண்டாவது ஆறில் ஒரு பகுதியிலிருந்து செல்லும் விகித விகிதங்கள் நேரியல் மீள்தன்மைக்கான விகித விகிதங்கள் மீண்டும் மையப் பிறழ்ச்சியான விகிதமாகும் உங்களுக்கு பதற்றம் இல்லாத முக்கிய சூழ்நிலை ஆனால் முழு சுருக்கம் பின்னர் நீங்கள் குறுக்கு பிரிவில் பதற்றம் பெறத் தொடங்கும் இடத்தில் கால் மற்றும் மூன்றில் ஒரு பங்கு ஆகும் மற்றும் மெல்லிய விகிதங்கள் 6 முதல் 27 வரை செல்கின்றன எனவே நீங்கள் புகாரளிக்கப்பட்ட மதிப்புகளுக்கு இடையில் இடைக்கணிப்பு செய்யலாம் மெலிந்த விகிதம் 6 எனில் உங்களிடம் இல்லை என்பதையும் சுமையின் மையப் பிறழ்ச்சி விகிதம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முன்னோக்கிச் செல்லும்போது மன அழுத்தத்தில் எந்தக் குறையும் இல்லை என்பதையும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் உருவாக்கக்கூடிய வரைபடங்களைப் பார்த்தோம் இந்த வெளிப்பாடுகளின் தொகுப்பைக் கொண்டு நீங்கள் உருவாக்கக்கூடிய வளைவுகள் எனவே முதல் காரணி 1 1 க்கும் குறைவான அல்லது 1 க்கும் குறைவான அழுத்தத்தைக் குறைக்கும் காரணியாகும் இரண்டாவது பகுதி குறைப்பு காரணி இந்த பகுதி குறைப்பு காரணி அடிப்படையில் ஒரு பகுதியின் சிறிய தன்மையை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது கட்டுமான பகுதியை எதிர்க்கிறது அதாவது நீங்கள் ஒரு முழு சுவரைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறிய பத்தியைப் பற்றி பேசுகிறீர்களா என்பது உங்களுக்குத் தெரியும் சிறிய நெடுவரிசையில் ஒரு சுவருடன் ஒப்பிடக்கூடிய எதிர்ப்பு பகுதி இல்லை இப்போது பொருளில் குறைபாடு இருந்தால் பழுதடைந்த செங்கல் இருந்தால் ஒரு நெடுவரிசை போன்ற சிறிய குறுக்குவெட்டில் பழுதடைந்த செங்கலின் விளைவு அந்த மோசமான செங்கல் தரமற்ற செங்கல் பிரச்சனையை விட அதிகமாக இருக்கும் ஒரு முழு சுவர் ஒரு முழு சுவர் குறுக்கு பிரிவில் உள்ளது எனவே இது கட்டுமானங்களின் உள்ள மாறுபாட்டைக் கணக்கிடுவதற்கான ஒரு வழியாகும் குறுக்குவெட்டின் பரப்பளவு சிறியதாக இருக்கும் போது சில சமயங்களில் முக்கியமானதாக இருக்கும் குறுக்குவெட்டின் பரப்பளவு குறிப்பிடத்தக்கதாக இருக்கும்போது முக்கியமானதாக இருக்காது எனவே இது உண்மையில் குறுக்குவெட்டின் பகுதியின் சிறிய தன்மையை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது மற்றும் குறுக்குவெட்டு 0 2 m2 க்கும் குறைவாக இருக்கும்போது மட்டுமே இது பொருந்தும் எனவே நீங்கள் நெடுவரிசைகளுடன் பணிபுரிகிறீர்கள் என்றால் உங்களிடம் அந்த வகையான குறுக்குவெட்டு இருக்கும் மற்றும் பகுதி குறைப்பு காரணி அனுபவ ரீதியாக 0 5 A என மதிப்பிடப்படுகிறது இங்கு A என்பது குறுக்குவெட்டின் பரப்பளவாகும் எனவே நான் சொன்னது போல் ஒரு சிறிய குறுக்குவெட்டில் பெரிய குறுக்குவெட்டைக் காட்டிலும் மோசமான தரமான கல் அல்லது செங்கல் காரணமாக புள்ளியியல் ரீதியாக அதிக தோல்விக்கான அதிக நிகழ்தகவு உள்ளது எனவே இது பகுதி குறைப்பு காரணி எங்களிடம் வடிவ மாற்றக் காரணியும் உள்ளது நீங்கள் செங்கற்களை இடும் விதம் சரியாக மாறினால் மட்டுமே இந்த வடிவ மாற்றக் காரணி பயன்படுத்தப்பட வேண்டும் நாம் பொதுவாக செங்கற்களை இரண்டு முறை தட்டையாக வைக்கிறோம் ஆனால் சில காரணங்களுக்காக குறிப்பாக நீங்கள் சுவர்களின் குறுக்குவெட்டுகளை மேம்படுத்த விரும்பினால் அல்லது நீங்கள் செங்கல் வேலைகளை வெளிப்படுத்தியிருந்தால் நீங்கள் செங்கல் வேலைகளை பிளாஸ்டர் செய்யாத போது நீங்கள் செங்கல் வேலைகளை வெளிப்படுத்தியிருந்தால் வெளிப்புறத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதிரி தெரிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் வைக்கலாம் விளிம்பில் செங்கல் அல்லது செங்கலை பிளாட் வாரியாக வைப்பதை விட இறுதியில் செங்கலை வைக்கலாம் எனவே மாற்றம் ஏற்பட்டால் உடனடி உட்குறிப்பு என்னவென்றால் செங்கற்களை பிளாட் வாரியாக வைப்பதைப் பொறுத்து படுக்கை மூட்டுகளின் எண்ணிக்கை மாறும் நீங்கள் செங்கற்களை பிளாட் வாரியாக வைக்கும்போது அதிகபட்ச எண்ணிக்கையிலான படுக்கை மூட்டுகளைப் பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் அதை இறுதியில் வைக்க வேண்டும் என்றால் படுக்கை மூட்டுகளின் எண்ணிக்கை பிளாட் வாரியாக உள்ளதை விட குறைவாக இருக்கும் நீங்கள் அதை விளிம்பில் வைத்தால் நீங்கள் பெறும் படுக்கை மூட்டுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கையாக இது இருக்கும் இப்போது நீங்கள் படுக்கை மூட்டுகளைக் குறைக்கும்போது கட்டுமான சுருக்க வலிமையில் படுக்கை மூட்டுகளின் விளைவைப் பற்றி நாம் பேசியதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நீங்கள் கட்டுமானங்களின் சிறந்த வலிமையைப் பெறுவீர்கள் எனவே வடிவ மாற்ற காரணி எங்கிருந்து வருகிறது மற்றும் அடிப்படையில் வெவ்வேறு பலமான அலகுகளுக்கான வடிவ மாற்றக் காரணி உங்களிடம் உள்ளது மற்றும் அலகு உயரம் மற்றும் அகல விகிதத்தைப் பொறுத்து நீங்கள் அதை சுவரில் வைக்கும் விதம் எனவே அது 0 75 இலிருந்து செல்லலாம் என்ற விகிதத்தில் இருந்து செல்லலாம் அதாவது 175 மிமீ முதல் 100 மிமீ வரை செங்கலை 0 75 உயரத்தில் வைப்போம் நீங்கள் 0 75 என்ற விகிதத்தைப் பெறுவீர்கள் நீங்கள் வடிவ மாற்ற காரணியைப் பயன்படுத்த வேண்டாம் வடிவ மாற்றக் காரணி 1 ஆனால் நீங்கள் அதை மாற்றினால் வடிவ மாற்றக் காரணி அதிகரிப்பதைக் காணலாம் அதிகரிப்பதன் மூலம் இந்த மதிப்புகள் 1 ஐ விட அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனென்றால் படுக்கை மூட்டுகளின் எண்ணிக்கை இப்போது குறைந்து வருவதால் அது அங்கேயே கட்டுமான வலிமையில் சாதகமான விளைவைக் கொண்டிருக்கிறது மற்ற இரண்டு காரணிகளும் 1 ஐ விட குறைவாக உள்ளன இது 1 ஐ விட அதிகமாக இருக்கும் ஒரே காரணியாகும் இது அலகின் வடிவம் மற்றும் உயரம் மற்றும் அகல விகிதத்தை கவனித்துக்கொள்கிறது அடிப்படையில் இணைக்கும் எண்ணிக்கையில் குறைவானது சுமை சுமக்கும் திறன் அதிகமாக உள்ளது என்ற உண்மையை எதிரொலிக்கிறது எனவே இப்போது இந்த மூன்று காரணிகளும் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை நிறுவ அடிப்படை அழுத்த அழுத்தத்துடன் எவ்வாறு பெருக்கப்படுகின்றன என்பதைப் பற்றிய புரிதல் உள்ளது எனவே அடுத்த வகுப்பில் தொடர்வோம்